மாணவர்களை வரவேற்கிறோம் உற்பத்தியாளர்கள் ஏன் கடன் விற்பனையை நீட்டிக்கிறார்கள் மற்றும் அவர்களின் நோக்கம் என்ன என்று அறியும் பணியில் இருக்கிறோம் நாம் முந்தைய வகுப்பில் செயல்பாடு சம்பந்தமான நோக்கங்கள் அதாவது செயல்பாட்டு நோக்கம் மற்றும் சந்தைப்படுத்தல் நோக்கம் பற்றி அறிந்தோம் அடுத்து நாம் பேசப்போவது மிகவும் சுவாரஸ்யமான மற்றும் பயனுள்ள நோக்கம் விற்பனையாளர்கள் தங்களின் கடன் விற்பனையை அதிகப்படுத்த பயன்படும் நோக்கம் அதாவது நிதி நோக்கம் ஆகும் இந்த நிதி நோக்கத்தின் அதிகபட்சம் என்பது நிறுவனத்தின் மதிப்பை உயர்த்துவது மற்றும் செல்வத்தை உயர்த்துவது ஆகும் எனவே நாம் சந்தையில் விற்கும்போது பணத்திற்காகவும் விற்பனை செய்யலாம் அல்லது கடனிலும் விற்பனை செய்யலாம் ஆனால் இறுதி நோக்கம் என்பது முதலீட்டின் மீதான வருவாயை அதிகரிப்பதாகும் இது சந்தையில் அதிகபட்சமாக விற்கும்போது சாத்தியமாகும் எனவே நிதி நோக்கம் முதல் முக்கியமான நோக்கம் அது ஸர்ப்லஸ் கேஸ் ன் முதலீடு ஆகும் சில நேரங்களில் நிறுவனங்கள் உபரி பணத்தை வைத்திருக்கும் அந்த பணத்தை வைத்திருப்பது தற்போதைய சொத்து ஆனால் நாம் ஏற்கனவே பார்த்தோம் பணமாக வைத்திருப்பது அதற்கு நிகரான செலவைக் காட்டிலும் பயனற்றது ஆகும் அதாவது பணம் நிறுவனத்திற்குள் அல்லது நிறுவனத்திற்கு வெளியே இயக்கத்தில் இருக்க வேண்டும் அவ்வாறு இருந்தால் அது பயனுள்ள உற்பத்தியாகும் பணத்தை தேக்கி வைப்பதை தவிர்க்க வேண்டும் ஏனென்றால் அது எந்தவொரு வருமானமும் இல்லாத செலவு ஆகும் எனவே உங்களிடம் உபரி பணம் இருக்கும்போது அந்த எங்கு முதலீடு செய்வது என்பதற்காக நீங்கள் உங்களது பல்வேறு விருப்பங்களை எடை போடுகிறீர்கள் அதாவது உபரி பணத்தை எங்கு முதலீடு செய்வது என்று அப்படி செய்யும்போது மிகவும் பயனுள்ள விருப்பம் என்னவென்றால் உற்பத்தியை அதிகப்படுத்தி கடன் விற்பனையை அதிகப்படுத்துதல் ஆகும் மேலும் முடிந்தால் கடன் விற்பனையை வட்டி காரணி மூலம் ஏற்றுவது மற்ற விருப்பங்களை காட்டிலும் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் கடன் விற்பனையில் உபரி பணத்தை முதலீடு செய்வது விற்பனையை அதிகரிக்கவும் லாபத்தை அதிகரிக்கவும் மற்றும் அதிகபட்ச வருமானத்தை ஈட்டவும் ஆகும் நம்மிடம் உபரி பணம் இருந்தால் அதை முதலீடு செய்வதற்கான வழியைப் பார்க்க வேண்டும் கடனில் விற்பனை செய்வது எப்பொழுது விரும்பத்தகாதது என்றால் உதாரணமாக வாங்குபவர் அல்லது விநியோக வலையமைப்பில் இருப்பவர்கள் வட்டிசெலுத்தத் தயாராக இல்லை அல்லது அவர்கள் செலுத்திய வட்டி நிறுவனத்திற்கு திரும்ப வந்து கொண்டிருக்கும்போது கடன் விற்பனைக்காக முதலீடு செய்வது விரும்பத்தகாத ஆகும் மேலும் கடனில் விற்பனை செய்வது மற்ற வருமானத்தை காட்டிலும் குறைவாக இருக்கும்பட்சத்தில் அதற்காக முதலீடு செய்வது என்பதில் எந்த பயனும் இல்லை ஆகையால் கடன் விற்பனைக்காக உற்பத்தி செய்வதில் உபரி பணத்தை முதலீடு செய்வதை தவிர்க்க வேண்டும் ஆனால் ஒருவேலை கடன் விற்பனை மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் பட்சத்தில் ஸர்ப்லஸ் ஃபண்ட் ஐ கொண்டுள்ளது உங்கள் சந்தை உங்களுடைய விற்பனையை அதிகரிக்கிறது சந்தையில் உங்கள் பங்களிப்பை அதிகரிக்கிறது மற்றும் இறுதியில் உங்கள் செலவு இலாபத்துடன் மீட்கப்படுகிறது ஆகையால் நிறுவனத்தின் லாப நட்டம் அதிகரிக்கும் இறுதியாக இதுதான் வணிகத்தில் பணத்தை முதலீடாக பயன்படுத்துவதின் நோக்கமாகும் இரண்டாவது காரணம் மீண்டும் மிக மிக முக்கியமான மற்றும் சுவாரஸ்யமான காரணம் பைனான்சியல் மார்க்கெட் டெரிப் இப்பொழுது நிதிச் சந்தை என்றால் என்ன இதை நான் உங்களிடம் ஒரு சிறிய உதாரணத்தின் உதவியுடன் கலந்துரையாட போகிறோம் அதாவது இரண்டு பிரிவினர் ஒன்று விற்பனையாளர் அதாவது உற்பத்தியாளர் A மற்றொன்று வாங்குபவர் அதாவது B B ரூபாய் 10000 மதிப்புள்ள பொருட்களை வாங்க விரும்புகிறார் இது B இன் தேவை அதற்கு A " நான் உங்களுக்கு விற்க தயாராக இருக்கிறேன் ஆனால் நீங்கள் எனக்கு ரூபாய் 10000 ரொக்கமாக செலுத்த வேண்டும்" என்று கூறினார் B எந்த விலையிலும் வாங்க தயாராக இருக்கிறார் ஆனால் அவரிடம் ரொக்கமாக ரூபாய் 10000 இல்லை எனவே என்ன நடக்கும் என்பதை நாம் இந்த பணத்தை வங்கியில் இருந்து கடனாக வாங்குவோம் வங்கி ஒரு முக்கியமான நிதிச் சந்தை வங்கி 20 வட்டி வீதத்தை வசூலிக்கிறது மற்றும் கடன் காலம் 3 மாதங்கள் ஆகும் இப்போது B எவ்வளவு வட்டி வங்கிக்கு செலுத்த வேண்டும் வங்கியில் இருந்து ரூபாய் 10000 ஆண்டுக்கு 20 என்ற விகிதத்தில் கடன் வாங்குவது போல அவர் விரும்பும் கடன் வெறும் 20 மற்றும் கடனில் பொருட்களை வாங்க விரும்பும் கடன் காலம் 3 மாதங்கள் இதை நீங்கள் கணக்கிட்டால் ரூபாய் 10000 x 20 x 3 ÷ 12 சரியா எனவே இது 3 மாத காலத்திற்கு ரூ 500 என வங்கியில் கடனாக செலுத்துகிறார் ஆகவே வங்கிக்கு செலுத்துவது போல அவர் இதை ரூபாய் 10000 Aஇக்கு செலுத்துவார் அந்த பணத்தை A வங்கியில் முதலீடு செய்வார் என்றால் உதாரணமாக அவருக்கு சந்தையில் முதலீடு செய்ய வேறு வாய்ப்பு இல்லை மேலும் கடன் வாங்குவதற்கும் கடன் வழங்குவதற்கும் உள்ள வட்டி விகிதத்தில் வேறுபாடு உள்ளது என்பதை நீங்கள் அறிவீர்கள் வங்கி பணத்தை வைப்புத் தொகையாக பெறுகிறது அதற்கு வங்கி குறைவான வட்டி செலுத்துகிறது ஆனால் பணத்தை கடனாக வழங்கும்போது அதிக வட்டி விகிதம் வாங்குகிறது எடுத்துக்காட்டாக ரூபாய் 10000 A வங்கியில் வைப்புத் தொகையாக வைக்கிறார் என்றால் அதற்கு வங்கி 18 வட்டி விகிதத்தை நான் கூறியபடி மூன்று மாத காலத்திற்கு வழங்கும் இதுதான் நிலைமை ஆகையால் இந்த விஷயத்தில் நீங்கள் கணக்கிட்டால் ரூபாய் 450 ஆகும் அந்த ரூபாய் 500 B வங்கிக்கு ரூபாய் 10000 Aஇக்கு செலுத்துவதற்காக வாங்கிய பணத்திற்கு வட்டியாக செலுத்துகிறார் A அந்தப் பணத்தை வங்கியில் முதலீடு செய்தால் 18 வட்டி பெறுவார் இந்த இரண்டு வட்டி விகிதத்திற்கும் இடையே உள்ள வேறுபாடு 2 ஆகும் ஆனால் நடைமுறையில் இது இன்னும் அதிகமாக இருக்கலாம் ஆகையால் இங்கு இழப்பு ரூபாய் 50 இந்த ரூபாய் 500 இழப்பு யாருக்கு இரண்டு பக்கமும் ஒருவர் ரூபாய் 50 அதிகமாக வங்கிக்கு செலுத்தினார் மற்றொருவர் வங்கியிடமிருந்து குறைவாக பெற்றார் பின் அந்த ரூபாய் 50 யாருக்கு சென்றது அதுதான் நிதிச் சந்தை ஆகையால் நிதிச் சந்தைக்கு செல்லும் கட்டணத்தை தவிர்ப்பதற்காக அவர்கள் என்ன செய்திருக்க வேண்டும் மற்றும் யாருக்கும் இழப்பு ஏற்படாமல் இருக்க அவர்கள் செய்திருக்கக் கூடியது மாறாக A அறிந்திருக்க வேண்டும் அதாவது நான் இந்தப் பணத்தை வங்கியில் வைப்புத் தொகையாக வைத்திருந்தால் 18 வட்டி கிடைக்கும் என்று எனவே இந்த 10000 ரூபாய் விற்பனையை 3 மாத கடன் காலத்தில் 20 வட்டி விகிதத்தில் நான் ஏன் கடனை B க்கு நீட்டிக்கக்கூடாது எனவே 3 மாதங்களின் முடிவில் ரூபாய் 500 அதிகமாக அவருக்குகிடைத்திருக்கும் ஆனால் அவர் அதற்கு உடன்படவில்லை பிறகு அவர் ரூபாய் 10000 வங்கியில் டெபாசிட் செய்தார் அதற்கு அவர் ரூபாய் 450 வட்டியாக பெற்றார் இறுதியில் இருவரும் இந்த செயல்பாட்டில் 50 ரூபாயை இழந்தனர் மேலும் ரூபாய் 50 நிதிச் சந்தைக்குச் செல்கிறது விருப்பம் சிறந்த விருப்பமாக இருக்கக்கூடும் நீங்கள் 20 ஐ ஏற்றுவதன் மூலம் கடனை நீட்டித்திருக்கலாம் எனவே 3 மாதத்தின் முடிவில் ரூபாய் 10500 கிடைத்திருக்கும் ஆனால் இப்போது அவர் எவ்வளவு வாங்குகிறார் ரூபாய் 10450 அவர் 10500 ரூபாயை வங்கிக்கு திருப்பிச் செலுத்துகிறார் ஆகவே அது சிறந்த வழி முறையாகவே இருந்திருக்கும் மீண்டும் A மற்றும் B A உடன் அந்த 20 ஏற்றுகிறது மீண்டும் B உடன் 20 ஏற்றுகிறது ஒருவர் 5 செலுத்துகிறார் மற்றொருவர் 5 பெறுகிறார் ஒருவர் ரூபாய் 500 பெறுகிறார் மற்றொருவர் ரூபாய் 500 செலுத்துகிறார் அவர்கள் ஒருவருக்கொருவர் உதவ விரும்பினால் அதாவது A வட்டி விகிதத்தை 19 ஆக குறைத்தால் A ரூபாய் 475 பெறுவார் B ரூபாய் 475 செலுத்துவார் ஆனால் சிறிது அவருக்கு இழப்பு இதை 20 வட்டி வீதத்தில் ஒப்பிட்டால் மீண்டும் ரூபாய் 25 இழப்பு அவர் ரூபாய் 475 பெறுவதுடன் நிறுத்தியிருக்கலாம் ஆனால் அவர் அதற்கு உடன்படவில்லை மற்றும் 450 ரூபாய் பெற்றார் மற்றும் இந்த விஷயத்தில் அவர் 500 ரூபாயையும் இழந்தார் எனவே இதன் பொருள் 50 ரூபாய் இந்த வழக்கில் இருவரும்எளிதாக 19 ஐ ஏற்றுவதற்கு ஒப்புக் கொண்டிருப்பார்கள் அவர் ஏதேனும் ஒன்றைப் பெறுகிறார் ஒருவர் ரூபாய் 475 ஐப் பெறுகிறார் மற்றொருவர் ரூபாய் 475 ஐ செலுத்துகிறார் இரண்டு பக்கமும் 25 இல் 25 ரூபாய் ஆகையால் இந்த நோக்கத்துடன் இது நிதிச்சந்தை கட்டணத்தை தவிர்ப்பதற்காக நிறுவனம் கடன் காலத்தை நீடித்திருக்கலாம் இது நிதிச் சந்தையின் மந்திரம் அல்லது நிதிச் சந்தையின் கருத்தாகும் அதாவது நாம் எவ்வாறு நிதிச் சந்தை கட்டணத்தை தவிர்ப்பது மற்றும் நிதிச் சந்தை கட்டணத்தை தவிர்ப்பதற்காக A Bஇக்கு கடனை நீத்தார் A விருப்பத்தின் படி அல்லது சில நேரங்களில் கடன் செலவுகள் மூலதனச் செலவு ஆகியவற்றை சில காலங்களுக்கு பரஸ்பரம் ஏற்றுக்கொள்ளுதல் ஆகையால் A அல்லது B அல்லது இரு தரப்பினரும் ரூபாய் 25 பெறுவதன் மூலம் பயன் அடைகிறார்கள் ஆகவே வங்கியின் வருமானத்துடன் ஒப்பிடும்போது A 25 ரூபாய் குறைவாக பெறுகிறார் வங்கி வட்டியுடன் ஒப்பிடும்போது இருவரும் மகிழ்ச்சியாக இருந்திருக்கணும் ஆனால் யாரும் இந்த விஷயத்தில் மகிழ்ச்சியாக இல்லை ஏனெனில் 50 ரூபாய் நிதிச் சந்தைக்கு கட்டணமாக சென்றது பிறகு விற்பனை அத்துடன் வருமானத்தை அதிகரிக்க சிறந்த வழி விலை வேறுபாடு அதற்கு இரண்டு வழிகளில் அதாவது ரொக்க விற்பனை மற்றும் கடன் விற்பனை எது சிறந்த வழி கடன் விற்பனை அல்லது ரொக்க விற்பனை நாம் முந்தைய வகுப்பில் விவாதித்தது போல முதல் நோக்கம் விற்பனை மற்றும் வாங்குபவர் அல்லது விநியோக நெட்வொர்க் ஆகியோர் அதிகரித்த விலையை செலுத்த தயாராக இருந்தால் கடன் விற்பனையில் அவருக்கு என்ன தீங்கு ஆம் நிறுவனம் அந்த வரவுகளை மாற்றுவதற்கான பிரச்சனைகளை கணக்கிட வேண்டும் மேலும் அவற்றை மோசமான கடனாக கணக்கில் எடுத்துக் கொள்ளப்பட வேண்டும் மற்றும் அந்த வாங்குபவரின் மதிப்பை நாம் மதிப்பீடு செய்ய வேண்டும் வாங்குபவரின் நிதி மற்றும் நற்பெயர் விற்பனையாளருக்குத் தெரிந்திருக்க வேண்டும் மற்றும் நிதி நற்பெயர் ஏற்றுக்கொள்ளத்தக்கதாக இருந்தால் அல்லது வாங்குபவரின் நம்பகத்தன்மை ஏற்றுக்கொள்ளத்தக்க அளவில் இருந்தால் எந்தத் தீங்கும் இல்லை ஏனெனில் அவர் அதிகரித்த விலையைச் செலுத்தத் தயாராக இருப்பதால் நீங்கள் விலையை எளிதில் பாகுபடுத்தலாம் மற்றும் எனது கடன் விற்பனையை வட்டி காரணியுடன் ஏற்றுவதற்கு எனக்கு உரிமை உண்டு என்று நீங்கள் ஒரு விற்பனையாளராக நியாயப்படுத்த வேண்டும் மக்கள் நாங்கள் ரொக்கத்திற்கு வாங்குகிறோம் ஆகையால் அவற்றை ரொக்க விலைக்கே விற்க வேண்டும் என்று கூறுவதில் எந்த அர்த்தமும் இல்லை மக்கள் கடன் விலையில் வாங்கவும் அவற்றை கடன் விலையில் விற்கவும் தயாராக இருந்தனர்எல்லோரும் மகிழ்ச்சியடைகிறார்கள் அந்த விஷயத்தில் இது அவர்களின் தயாரிப்புகளைத் தள்ளுவதற்கான மற்றொரு நோக்கம் இயற்கையாகவே நாம் சந்தையில் உற்பத்தியை தள்ள வேண்டும் எனவே நீங்கள் விற்பனையை அதிகரிக்க விரும்பினால் அல்லது பெருகிவரும் இன்வெண்டரீஸ் சூழ்நிலையைத் தவிர்க்க விரும்பினால் கடனில் விற்கப்படுவது இதனால் எப்போதும் நல்ல நிதி மற்றும் நற்பெயரை அனுபவிக்கலாம் எனவே நீங்கள் உங்கள் வாடிக்கையாளர்களை A B மற்றும் C என மதிப்பிட வேண்டும் A என்றால் சிறந்த வாடிக்கையாளர்கள் நான் சிறந்த நற்பெயரைக் குறிக்கிறேன் B என்றால் மிதமான அல்லது ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிதி நம்பகத்தன்மை மற்றும் C என்றால் ஏழை என்று பொருள் ஆகவே இது போன்ற கடன் கொள்கைகள் நமக்கு இருக்கலாம் A க்கு கடன் வழங்குவதில் எந்த தடையும் இல்லை என்பது போன்ற ஒரு கடன் கொள்கையை கொண்டிருக்கலாம் நாம் அனைத்து காரணிகளையும் கவனித்துக் கொள்ள வேண்டிய சில நியாயமான வழிமுறைகளை சொல்ல வேண்டும் C விஷயத்தில் நாம் கவனமாக இருக்க வேண்டும் மேலும் சில மோசமான கடன்களை நாம் எதிர்பார்க்கலாம் ஆனால் சில மோசமான கடன்களை சரிசெய்த பிறகும்கூட நீங்கள் விற்பனை செய்ய முடிந்தால் அது மோசமானதல்ல நீங்கள் A க்கு விற்கும்போது வேறு விலை சொல்லலாம் நீங்கள் B க்கு விற்கும்போது வெவ்வேறு விலையை வசூலிக்க முடியும் மேலும் நீங்கள் சந்தைக்கு சந்தேகத்திற்கிடமான நம்பகத்தன்மையைக் கொண்ட C க்கு விற்பனை விலையை அதிகரிக்கலாம் எனவே நாம் மூன்று வாடிக்கையாளர்களின் தேவைகளுக்கும சேவை செய்கிறோம் நீங்கள் அவருக்கு அதிகபட்சமாக விற்பனை செய்கிறார்கள் மற்ற இருவருக்கும் மிதமாக அளவிலும் மற்றும் குறைந்தபட்சம் ஆகவும் விற்பனை செய்கிறார்கள் எனவே அந்த வகையில் நீங்கள் ஆபத்தை சமாளிக்க முடியும் ஆனால் சந்தையில் கடனில் விற்க முடியாது இது சாத்தியம் என்றால் உற்பத்தித் திறன் முழுமையாக தீர்ந்து விடும் மற்றும் என்று நாம் அதிகபட்ச பணத்திற்கு விற்க முடியும் மற்றும் ஒரு பகுதி A மற்றும் Bக்கு மட்டும் கடன் விற்பனையில் விற்க முடியும் பிறகு C க்கு விற்பதில் எந்த அர்த்தமும் இல்லை மற்றும் உற்பத்திச் செயல்பாட்டில் எந்தப் பிரச்சினையும் இல்லை என்றால் முடிந்தவரை நாம் உற்பத்தி செய்ய முடியும் என்றால் நிச்சயமாக இந்த விருப்பத்தை நாம் எடைபோட வேண்டும் அதாவது நாம் எடுக்கப் போகும் அபாயத்தின் அளவு மதிப்புள்ளதாக இருந்தால் உற்பத்தியை அதிகரிக்கலாம் ஏனென்றால் இது ஆபத்து எனக் கணக்கிடப்பட்டால் இந்த அபாயத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் நான் சொன்னதுபோல கடனில் விற்பது மற்றும் சந்தையை விரிவுபடுத்துதல் மல்டிபிளேயர் எபெக்ட் நீங்கள் அதிகரித்த விலை விற்பனையை அதிகரித்தால் சந்தையை அதிகரித்தால் அப்பொழுது C பிரிவினருக்கு விற்கும்போது உதாரணமாக 5 கடன்கள் மோசமானதாக இருக்கும்போது அவர்களுக்கு விற்பனை செய்யும் 5 உண்மையில் மோசமான கடன்கள் ஆகாது எனவே நீங்கள் சிந்திக்க வேண்டும் எனவே உற்பத்தியை சந்தையில் தள்ளுவதற்கு முன்பாக இந்த வகையான அபாயத்தை கணக்கிடப்பட்ட வேண்டும் மற்றும் இது எங்களுக்கு மல்டிபிளேயர் எபெக்ட்டு தரும் மேலும் சந்தையை விரிவாக்குவதன் மூலம் எங்களுக்கு பல நன்மைகள் இருக்கும் கடைசி நோக்கம் அதாவது விநியோக சேனல்களுக்கு ஊக்கம் அளிப்பது மிகவும் முக்கியமான கட்டமாகும் மொத்த விற்பனையாளர் விநியோக சேனல் விநியோகஸ்தர்கள் மற்றும் விற்பனையாளர் குறிப்பாக சில்லறை விற்பனையாளர்கள் இவர்கள் வாடிக்கையாளருடன் நேரடியாக இணைக்கப்பட்டுள்ளனர் அவர் வாடிக்கையாளர்களைப் பற்றி அதிக அக்கறை கொண்டிருப்பதால் விற்பனையாளர்களின் முகவர்களாக அல்லாமல் வாங்குபவர்களின் சில்லறை விற்பனையாளர்களாக அவர்கள் செயல்படுகிறார்கள் வாங்குபவரின் நல்வாழ்வைப் பற்றி அவர் அதிக அக்கறை கொண்டுள்ளார் எனவே அவர் தனது வாடிக்கையாளருக்கு சிறந்த முறையில் சேவை செய்ய விரும்புகிறார் அல்லது வாடிக்கையாளர் மகிழ்ச்சியாக உணரும் விதத்தில் எப்போதும் அவர் நிரந்தர வாடிக்கையாளராக இருக்கிறார் அவர் சாதாரண வாடிக்கையாளராக மாற மாட்டார் எனவே அவர் எதை விற்கப் போகிறாரோ அல்லது அவரிடமிருந்து வாங்க அறிவுறுத்தப்படும் போது வாங்குபவரின் ஆர்வத்தை விற்பனையாளரின் ஆர்வத்தை அல்ல என்பதை அவர் எப்போதும் மனதில் வைத்திருப்பார் ஏனெனில் விற்பனையாளர்கள் பலர் வாங்குபவர்களும் பலர் ஆனால் அவர் விற்பனையாளரை இழக்க முடியும் ஆனால் அவர் உற்பத்தியாளரை இழக்க முடியாது அல்லது முடியும் ஆனால் அவர் வாடிக்கையாளரை இழக்க முடியாது பொதுவாக விநியோக சேனல்கள் குறிப்பாக சில்லறை விற்பனையாளர்கள் வாடிக்கையாளர்களுடன் நேரடியாக இணைக்கப்பட்டுள்ளனர் அவர்கள் ஒழுங்கமைக்கப்பட்ட துறைகளில் விற்பனையாளர்களின் முகவர்கள் அல்ல வாங்குபவர்களின் முகவர்கள் அவ்வாறான நிலையில் இப்போது நீங்கள் ஒரு உற்பத்தியாளராக மாற விரும்பினால் சில்லறை விற்பனையாளர்கள் உற்பத்தியாளர்களிடம் விசுவாசமாக இருந்தால் நீங்கள் வாங்குபவர்களிடமிருந்து வாடிக்கையாளரிடம் உற்பத்தியாளருக்கு மாற்ற விரும்பினால் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் நாம் அவரிடம் கடனில் விற்க மற்றும் கடனுக்கு வழங்க வேண்டும் அவருக்கு நீங்கள் தயாரிப்பை வைத்து சந்தையில் விற்க வேண்டும் நாங்கள் உங்களுக்கு இவ்வளவு இன்செண்டிவெஸ் மற்றும் அந்த நிறுவனத்தின் தயாரிப்புகளை சந்தையில் விற்க விருப்பம் போன்றவற்றை வழங்குகிறது சில நிறுவனங்கள் அவர்களின் சந்தையை கண்டுபிடிக்காவிட்டால் யாரும் அவர்களுடைய பொருள்களை வாங்க மாட்டார்கள் இந்த நிறுவனத்தின் தயாரிப்பை வாங்க வேண்டும் என்ற முழு மனதுடன் சந்தைக்குச் சென்றால் அது மாறுபடும் ஆனால் சில கடையினர் அல்லது சில்லறை விற்பனையாளர்கள் உங்களிடம் இந்த பொருளை ஒரு முறை பயன்படுத்திப்பாருங்கள் என்று உங்கள் மனநிலையை மாற்றுவார்கள் பலமுறை நாம் முடிவை மாற்றுகிறோம் ஏன் அவர்கள் அதை செய்கின்றனர் உதாரணமாக அவர் 5 நிறுவனங்களின் தயாரிப்புகளை விற்கிறாரென்றால் அதாவது 5 வெவ்வேறு நிறுவனங்களின் 5 தயாரிப்புகளை ABCD மற்றும் E போன்றவற்றை அவர் விற்பனை செய்கிறார் வாடிக்கையாளர் வேண்டுவது A B C D அல்லது E எதுவாக இருந்தாலும் மிகவும் பாதிக்கப்படுகிறது ஏனென்றால் A அவருக்கு சில மார்ஜின் B அவருக்கு சில மார்ஜின் C சில மார்ஜின் D சில மார்ஜின் மற்றும் E சில மார்ஜின் தருகிறார்கள் ஆனால் எதிலிருந்து அவருக்கு அதிகபட்ச நன்மை கிடைக்கிறதோ அந்த தயாரிப்பை வாடிக்கையாளருக்கு தள்ள விரும்புகிறார் மற்றும் அவர் அந்த நிறுவனத்திற்கு உதவி செய்ய விரும்புகிறார் ஏன் அதிக எண்ணிக்கையிலான சலுகைகள் மற்றும் மிக முக்கியமான ஒன்று அதாவது கடனில் வாங்குவது இருப்பு வைத்திருப்பது சந்தையில் விற்பது இரண்டு மாதத்திற்குப் பின் பணம் அனுப்புதல் போன்றவை தரப்படுகின்றன வல்லுநர்கள் கருத்துப்படி இவை சில்லரை விற்பனையாளர்களின் நம்பிக்கையை பெறுவதற்கு நிதி சலுகை தவிர அதிக கடன்கள் மற்றும் கடன் காலம் ஆகியவற்றை கொடுப்பதன் மூலமும் சில்லறை விற்பனையாளர்கள் நம்பிக்கையை பெறலாம் மேலும் எந்த நிறுவனங்கள் அதிக கடன் காலம் மற்றும் சில்லறை வியாபாரிகளுக்கு அதிக கடன் அல்லது நெட்வொர்க்குகளுக்கு அதிக கடன் தருகிறார்களோ அந்த நிறுவனங்கள் கடன் தராத நிறுவனங்கள் குறைவான கடன் குறைந்த காலத்திற்கு தருபவர்கள் சில்லறை வியாபாரிகளுக்கு சலுகைகள் தராத நிறுவனங்களைவிட வெற்றிகரமாக சந்தையில் அதிகமாக விற்பனை செய்ய முடியும் எனவே நீங்கள் கூறுவீர்கள் ABCD அல்லது E வாங்குவது உங்கள் விருப்பம் என்று அவர் அதைப்பற்றி கவலைப்படவில்லை தயாரிப்பை விற்க வாடிக்கையாளர் தயாரிப்புடன் செல்கிறார் என்பதை உறுதி செய்து கொள்கிறார் எனவே ஒரு முக்கியமான முடிவு அதாவது கடன் காலத்தை நீட்டிப்பது மற்றும் மற்ற காரணிகளை உள்ளடக்கிய ஏற்றுக்கொள்ளக்கூடிய வட்டிவீதம் போன்றவற்றை வழங்குவதன் மூலம் நிறுவனங்கள் அல்லது உற்பத்தியாளர்கள் சில நேரங்களில் சில்லறை விற்பனையாளரின் விசுவாசத்தை வாங்குபவரிடம் இருந்து உற்பத்தியாளருக்கு மாற்ற முடியும் வாடிக்கையாளரின் முகவராக செயல்படுவதை விட உற்பத்தியாளர்களின் முகவராக செயல்படுவதற்கான காரணம் இருக்கும் அவர் வாடிக்கையாளரை சமாதானப்படுத்த முடியும் என்ற காரணத்தால் அவர் இரு தரப்பிலும் பயன் அடைகிறார் மேலும் கடன் வழங்குவதற்கான பல சலுகைகளைத் தவிர்த்து அதிகபட்ச கடன் காலத்தை வழங்கும் நிறுவனத்தின் தயாரிப்பை அவர் விற்கிறார் விற்பனையை எவ்வாறு அதிகரிப்பது என்பதற்கான காரணங்களும் இருக்கலாம் அல்லது வாங்குபவர்களிடமிருந்து விற்பனையாளர்களுக்கு விசுவாசத்தை மாற்ற சில்லறை விற்பனையாளருக்கு எவ்வாறு உதவுவது எனவே இவைகள் பல்வேறு வகையான நோக்கங்கள் அவற்றை நாம் உபரி பணத்தின் முதலீடு கடன் விற்பனை நிதிச் சந்தை கட்டணம் விலை பாகுபாடு மூலம் உற்பத்தியைத் தள்ளி விற்பனையை அதிகப்படுத்துதல் மற்றும் விநியோக சேனல்களை ஊக்குவித்தல் ஆகியவற்றை நாம் அறிந்து கொண்டோம் வாங்குபவர் விற்பனையாளர் அல்லது உற்பத்தியாளர் ஆகியோர் கடன் காலத்தை நீட்டிப்பது மற்றும் அவர்கள் ஏன் கடனுக்கு விக்கின்றனர் என்ற மூன்று முக்கிய நோக்கங்களாகும் எனவே முதலில் பணத்திற்காக ரொக்க விற்பனை அதற்குப் பிறகு கடன் விற்பனை மற்றும் இந்த இரண்டும் சேர்ந்ததே மொத்தவிற்பனை எப்பொழுது நிறுவனத்தின் இலாப நட்டக் கணக்கு மொத்த விற்பனையை மட்டும் காட்டுகின்றன ஆகவே மொத்த விற்பனை அதிகரிப்பு மிகப்பெரிய சந்தையில் விற்பனை அதிகபட்ச இருப்பு மற்றும் மிகப்பெரிய சந்தைப் பங்கைப் பெறுவது அல்லது தக்கவைத்தல் ஆகியவற்றை பிரிக்கப் படுவதில்லை அடுத்த பகுதிக்குச் செல்வோம் மற்றும் இங்கே லிமிடேஷன்ஸ் ஆஃ கிரெடிட் டைம் இழப்பு பற்றியதாகும் இந்த வரம்பு என்பது கடனில் வாங்குபவரை கடன் காலத்துக்குள் வாங்குமாறு கட்டுப்படுத்துகிறது ஏனென்றால் மார்ஜினல் செலவு கட்டுப்படுத்துதல் எடுத்துக்காட்டாக இரு கட்சிகள் A மற்றும் B A உற்பத்தியாளர் மற்றும் B வாங்குபவர் ஆச்சரியம் என்னவென்றால் A B க்கு கடனுக்கு விற்பனை செய்கிறார் நீங்கள் 2 மாத கடன் காலத்தை விரும்பினால் உள்நோக்கம் 8 ஆக இருக்கும் மற்றும் வருடாந்திரத்தைப் பற்றி பேசலாம் பிறகு உங்களுக்கு 3 மாத கடன் காலம் வேண்டுமென்றால் நான் 10 வட்டி வசூலிப்பேன் உங்களுக்கு 4 மாதங்கள் கடன் காலமாக வேண்டும் என்றால் நான்12 வட்டி வசூலிப்பேன் உங்களுக்கு 6 மாதங்கள் கடன் காலமாக வேண்டுமானால் நான் உங்களுக்கு 18 வட்டி வசூலிப்பேன் ஏனென்றால் நாம் மார்ஜினல் காஸ்ட் ஐ கருத்தில் கொண்டு பேசுகிறோம் இப்போது இங்கே நீங்கள் வாங்குபவர் B மற்றும் அவரது மூலதன செலவு பற்றி பேசுகிறோம் எனவே இந்த விஷயத்தில் அவர் எவ்வளவு வட்டி கேட்கிறார் மூலதன செலவு எவ்வளவு என்பதையும் அவர் எவ்வாறு ஒப்பிட்டுப் பார்ப்பார் என்பதை நாம் காண வேண்டும் அந்த வழக்கில் அவர் B இடம் 8 வட்டி வசூலிப்பதைக் காண்பார் எனவே நான் வங்கிக்கு எவ்வளவு வட்டி செலுத்துகிறேன் உதாரணமாக அவர் பணத்தை வாங்குகிறார் பின்னர் வட்டி இல்லை அவர் கடனில் வாங்கினால் 8 வட்டி மற்றும் கடன் காலம் 2 மாதங்கள் ஆகும் இப்போது அவர் உற்பத்தியாளருக்கு அல்லது நிறுவனத்திற்கு 8 வட்டி செலுத்துவதை அல்லது கடனில் வாங்குபவருக்கு செலுத்துகிறார் என்பதை ஒப்பிடுவார் பின்னர் அவர் வங்கியில் இருந்து எந்த விகிதத்தில் நிதி பெறுகிறார் அதாவது 6 இந்த விஷயத்தில் அவர் என்ன செய்வார் அவர் நிதியை இருந்து வாங்குவார் பிறகு அவர் Aக்குஅல்லது உற்பத்தியாளருக்கு செலுத்துவார் பின்னர் நாம் பார்க்கவேண்டும் என்ன விகிதத்திற்கு அவர் கடன் வாங்குகிறார் இங்கே இது 6 அல்ல ஆனால் இங்கே வட்டி விகிதம் 10 வங்கியில் இருந்து 10 ஆகும் நீங்கள் பணத்தை வாங்க விரும்பினால் அவர் வங்கியில் இருந்து கடன் வாங்க வேண்டியிருக்கும் அல்லது இதற்காக அவரது மூலதன ஆபர்டூநிடீ காஸ்ட் மீண்டும் 10 ஆகும் எனவே அவர் 10 சம்பாதிக்கிறார் அல்லது அவர் 10 வங்கியில் செலுத்துகிறார் எனவே 10 க்கு எவ்வளவு வட்டி செல்கிறது என்பது இதன் பொருள் ஆனால் 2 மாதங்களுக்கு கடன் பெற முடிந்தால் அவருக்கு போதுமானதாக இருக்கும் எனவே அந்த இரண்டு மாதக் கடன் உடன் அவர் மகிழ்ச்சியாக இருப்பார் மற்றும் உற்பத்தியாளர் 8 விற்க தயாராக இருப்பார் ஆகையால் என்ன நடக்கும் அவர் இரண்டு மாத காலத்துக்கு கடன் வாங்க விரும்புவார் உதாரணமாக 10 வரை பாதுகாப்பானது வங்கி 10 வசூலிக்கிறது மற்றும் 3 மாதங்கள் கடன் காலத்திற்காக உற்பத்தியாளர் 10 வசூலிக்கிறார் ஆகையால் நாம் செல்லக்கூடிய அதிகபட்சம் 3 மாதங்கள் வரை ஆகும் ஆனால் இந்த விஷயத்தில் நீங்கள் அடுத்த மாதத்தைப் பற்றி பேசும்போது 4 வது மாதமாகும் நீங்கள்கடன் வங்கியில் இருந்துவாங்கினால் ஆண்டுக்கு 10 வசூலிக்கப்படும் அங்கு உற்பத்தியாளர் ஆண்டுக்கு 12 வசூலிக்கிறார் எனவே என்ன நடக்கும் என்பது அவர் வாங்குபவராக இருந்தாலும் வாங்குபவரைக் கூட கட்டுப்படுத்துவார் வாங்குபவர்களின் நோக்கம் எப்போதுமே அவர்பணத்தின் தற்போதைய மதிப்பைக் குறைத்து விற்பனையாளருக்குத் திருப்பிச் செலுத்துதல் ஆகும் எனது கடன் காலம் 4 மாதங்களாக இருக்கக்கூடாது என்று அவரே கூறுவார் ஏனென்றால் நான் அதை 3 மாதங்களுக்கு வாங்க விரும்புகிறேன் ஏனென்றால் இங்கே வங்கியில் இருந்து கடன் வாங்குவதற்கான செலவும் தனது ஆபர்டூநிடீ காஸ்ட் சமமாக இருப்பதால் உற்பத்தியாளருக்கு அதிகபட்சமாக செலுத்துகிறது ஒரு ஏற்றத்தாழ்வு என்னவென்றால் அவர் வங்கிக்கு குறைவாகவும் உற்பத்தியாளருக்கு அதிகமாகவும் செலுத்துகிறார் ஆகவேஎந்தவொரு சூழ்நிலையிலும் அவர் 4 மாத கடன் வாங்க வேண்டும் அதில் அவர் வங்கியில் இருந்து பணத்தை கடனாக வாங்கி உற்பத்தியாளருக்கு செலுத்துவார் எனவே அவர் 4 வது மாதத்திற்கான கடன் காலத்தை கேட்க மாட்டார் ஆம் நான் பணத்தை செலுத்துவேன் ஏனெனில் 10 மட்டுமே வங்கியில் செலுத்துகிறார் மாறாக அவர் 12 ஐ உற்பத்தியாளருக்கு செலுத்துகிறார் எனவே அவர் 4 மாத தேவையாக இருந்தால் வாங்க விரும்புவார் அல்லது மாறாக ரொக்கமாக வாங்க விரும்புகிறார் பொதுவாக அவர் என்ன செய்வார் அவருடைய வரம்பு 3 மாதங்கள் வரை வாங்குபவருக்கு கடன் கொடுத்தல் ஆகும் கடன் காலத்தில் மார்ஜினல் காஸ்ட் அல்லது வங்கியில் கடன் வாங்குவதை ஒப்பிடும்போது மிக அதிகமாக உள்ளது அவர் 4 மாத கடன் காலத்தை விட 3 மாத கடன் காலத்திற்கு செல்ல வேண்டும் எனவே கடன் காலத்தை எதிர்பார்க்கும் அல்லது வாங்குபவர் அனுபவிக்கும் வரம்பைக் கட்டுப்படுத்தும் ஒரு முக்கியமான காரணம் இதுதான் நிறுவனங்கள் கடன் விற்பனையை ஏற்றுவதற்கான காரணங்களையும் கொண்டிருக்க வேண்டும் ஏனெனில் அவை மூலதன செலவை மீட்டெடுக்க வேண்டும் மற்ற முக்கியமான வரம்பு வரி பாதுகாப்பாகும் இது மீண்டும் மிகவும் சுவாரஸ்யமான மற்றும் தீவிரமான கருத்தாகும் அந்த கருத்து கடன் காலத்தை நீட்டிக்கும் வரம்பை கட்டுப்படுத்த அனுமதிப்பதற்கு அல்ல இது கடன் காலத்தைஅனுமதிக்காத வரம்பைக் கருத்தில் கொள்வது எந்த வரம்புக்கும் அல்லது எவ்வளவு மாதத்திற்கும் நீட்டிப்பது அதுதான் நான் உங்களுடன் அடுத்த வகுப்பில் விவாதிப்பதற்கான காரணங்கள் மிக்க நன்றி